ஸ்பெக்ட்ரோமீட்டர் மற்றும் ப்ரிஸம் பற்றிய அடிப்படை விவாதம் தொடர்ந்து சோதனைக்கு முன் நாம் சுழற்சியின் செங்குத்து அச்சு மற்றும் தொலைநோக்கி மற்றும் கோலிமேட்டரின் கிடைமட்ட அச்சு ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் அவை சரியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளன அதற்கு அடிப்படையில் நாம் படிப்படியாக செல்ல வேண்டும் தொலைநோக்கியின் முதல் சமநிலை என்ன நோக்கம் என்ன சுழற்சி அச்சு செங்குத்து மற்றும் தொலைநோக்கி அச்சு கிடைமட்டமாக மாற்றுவதே இதன் நோக்கம் நாங்கள் வேக அளவைப் பயன்படுத்துகிறோம் தொலைநோக்கியின் குழாயுடன் வேக அளவை வைத்திருங்கள் இங்கே இரண்டு அடிப்படை சமநிலை திருகுகளை சரிசெய்து கோலிமேட்டருக்குக் கீழே திருகு சமன் செய்து கோலிமேட்டருக்குக் கீழே திருகு விட்டுச் செல்லுங்கள் அடிப்படை நிலை இது இரண்டு அடிப்படை நிலை இரண்டு லெவலிங் ஸ்க்ரூ பேஸ் லெவலிங் ஸ்க்ரூ மற்றும் மூன்றாவது ஒன்று இங்கே உள்ளது கோலிமேட்டருக்கு கீழே இதை விட்டுவிட்டு இந்த இரண்டு லெவலிங் ஸ்க்ரூ பேஸ் லெவலிங் ஸ்க்ரூவைப் பயன்படுத்தி இதை நடுவில் கொண்டு வாருங்கள் அது ஏற்கனவே கிட்டத்தட்ட நடுவில் உள்ளது இது கிட்டத்தட்ட நடுவில் உள்ளது அது சரியாக நடுவில் இல்லை என்ற நீங்கள் வேண்டும் இதை நீங்கள் எதிர் திசையில் சுழற்ற வேண்டும் இது எதிர் திசையில் நான் இந்த கடிகார திசையில் சுழற்றினால் இது கடிகார திசையில் உள்ளது இது நான் எதிரெதிர் திசையில் சுழல வேண்டும் இது நீங்கள் அவற்றைக் கொண்டுவர முயற்சிக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள் அது போகிறதா நடுவில் நகர்கிறதா அல்லது இந்த மறுபக்கமா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் அது மறுபுறம் நகர்வதை என்னால் காண முடிகிறது நான் எதிர் திசையில் சுழல வேண்டும் நான் எதிர் திசையில் சுழல வேண்டும் அது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நடுவில் உள்ளது இந்த வழியில் நீங்கள் இங்கே குமிழியை இங்கே கொண்டு வர வேண்டும் பின்னர் தொலைநோக்கியை 180 டிகிரி சுழற்றி அடிப்படை மற்றும் தொலைநோக்கி சமன் செய்யும் திருகு சரிசெய்து அடுத்த கட்டம் தொலைநோக்கியை 180 டிகிரியில் கிட்டத்தட்ட 180 டிகிரியில் சுழற்றுவதாகக் கூறுகிறது நாங்கள் இதை சரியாக 180 டிகிரி செய்ய முடியாது பின்னர் இதை மீண்டும் இங்கே வைக்கவும் இப்போது அதை நடுவில் கொண்டுவர எனவே நீங்கள் இந்த இரண்டையும் மீண்டும் சரிசெய்ய வேண்டும் இது சரிசெய்தல் அடிப்படை மற்றும் தொலைநோக்கி சமன் செய்யும் திருகு ஆகும் இந்த இரண்டையும் நீங்கள் சரிசெய்யலாம் இந்த இரண்டையும் நாங்கள் சரிசெய்ய வேண்டும் அது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நடுவில் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கிறது இது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நடுவில் நான் தொந்தரவு செய்யவில்லை நான் அதை நடுத்தரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறேன் அது நடுவில் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கிறது இந்த வழியில் நீங்கள் மீண்டும் செயல்பாட்டை மீண்டும் செய்கிறீர்கள் மீண்டும் கொண்டு வந்து அது நடுவில் இருக்கிறதா என்று சரிபார்க்கவும் இல்லையென்றால் நீங்கள் அவற்றை மீண்டும் அங்கேயே சரிசெய்யலாம் ஒரு இரண்டு மூன்று முறை நீங்கள் முயற்சி செய்து நடுவில் வைக்கலாம் இப்போது இந்த வழியில் உங்கள் தொலைநோக்கி இந்த அச்சு கிடைமட்டமானது மற்றும் சுழற்சியின் அச்சு தொலைநோக்கியின் சுழற்சியின் அச்சு செங்குத்து தொலைநோக்கியை இப்போது கோலிமேட்டரின் அதே வரிசையில் வைக்கவும் தேவைப்பட்டால் கோலிமேட்டர்களுக்குக் கீழே அடிப்படை லெவலிங் ஸ்க்ரூவை சரிசெய்யவும் நீங்கள் அதே வரியில் வைத்திருங்கள் பின்னர் அது சரியாக நடுவில் இல்லை என்பதைக் கண்டால் அதை சற்று சரிசெய்ய வேண்டும் கோலிமேட்டருக்குக் கீழே இந்த லெவலிங் ஸ்க்ரூ பேஸ் லெவலிங் ஸ்க்ரூவை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் ஆனால் இங்கே இது சரி செய்யப்பட்டது நீங்கள் மாற்ற முடியாது அதை சரிசெய்து கொள்ளுங்கள் எனவே நீங்கள் அடிப்படையில் சரிசெய்ய வேண்டும் மற்ற இரண்டு திருகு மற்றும் தொலைநோக்கி சமன் செய்யும் திருகு நீங்கள் செய்ய வேண்டிய தொலைநோக்கியை சமன் செய்த பிறகு அடுத்ததுகோலிமேட்டரை சமன் செய்ய நீங்கள் செல்ல வேண்டும் கோலிமேட்டர் அச்சு கிடைமட்டமாக மாற்ற மீண்டும் எளிமையாக வைக்கவும் இதை நடுவில் வைக்கவும் பின்னர் கோலிமேட்டர் லெவலிங் ஸ்க்ரூவை சரிசெய்யவும் நான் இதை தொந்தரவு செய்ய மாட்டேன் இந்த அடிப்படை சமன் செய்யும் திருகு நான் இனி தொந்தரவு செய்ய மாட்டேன் இதுவும் நான் இனி அதன் அளவை தொந்தரவு செய்ய மாட்டேன் இங்கே நீங்கள் இந்த இரண்டையும் சரிசெய்து சமன் செய்யலாம் ஏற்கனவே அது நடுவில் உள்ளது இந்த நடுத்தரமாக இருப்பது அவசியம் என்று நான் கவலைப்படவில்லை இந்த லெவலிங் கோலிமேட்டர் லெவலிங் ஸ்க்ரூவைப் பயன்படுத்தவும் இப்போது அதை நடுவில் கொண்டு வாருங்கள் உங்கள் எந்தத் தேவையும் பகுதி முடிந்துவிட்டது என்று நான் சொன்னேன் அது அந்த பகுதி செய்யப்படுகிறது தேவை என்ன இந்தத் தேவை தொலைநோக்கியின் சுழற்சியின் அச்சு தொலைநோக்கியின் செங்குத்து அச்சாகவும் கோலிமேட்டரின் கிடைமட்டமாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னேன் இப்போது அடுத்து அந்த பகுதி செய்யப்படுகிறது இப்போது முப்படை கண்ணாடிஅட்டவணையின் மேல் கிடைமட்டமாக இருக்க வேண்டும் அடுத்த பகுதி முப்பட்டை கண்ணாடி அட்டவணையை சமன் செய்தல் இங்கே நான் வேறு எந்த லெவலிங் ஸ்க்ரூவையும் மட்டும் தொந்தரவு செய்ய மாட்டேன் இவை மூன்றும் எஞ்சியுள்ளன இந்த முப்படை கண்ணாடி டேபிள்இந்த மூன்று எஞ்சியுள்ளன இங்கே ஒரு முப்படை கண்ணாடிஅட்டவணை எனவே இந்த சமநிலை மூன்று திருகுகளை திருகுகிறது அவை இணைக்கப்பட்டுள்ளன சமன் செய்யும் ஸ்பிரிட் அளவை வைத்திருங்கள் ஒரு இணைக்கும் கோட்டுக்கு இணையாக நீங்கள் வைக்கும் வழியில் சமன் செய்யும் திருகு ஒரு இணைக்கும் வரி இப்போது இந்த இரண்டையும் நடுவில் கொண்டு வாருங்கள் அது நடுவில் உள்ளது மீண்டும் நான் எதிர் திசையில் சுழல வேண்டும் வேறு வழியில் நான் சுழற்ற வேண்டும் எதிர் திசையில் நான் எதிர் திசையில் சுழல்கிறேன் ஆம் அது நடுவில் உள்ளது இப்போது அது நடுவில் உள்ளது இதை நாம் ஒரே வரிசையில் செங்குத்தாக வைக்க வேண்டும் அதே வரி செங்குத்தாக வைக்கும் பின்னர் இந்த திருகு சமன் செய்யும் திருகு அதை நடுவில் கொண்டு வருவோம் வேறு வழியில்லாமல் அதை நடுவில் கொண்டுவர நடுவில் கொண்டு வர நான் சுழற்ற வேண்டும் இந்த செயல்முறையை மீண்டும் ஒரு முறை நீங்கள் மீண்டும் பார்க்கிறீர்கள் மீண்டும் ஒரு முறை நீங்கள்பார்க்கிறீர்கள் இது கிட்டத்தட்ட நடுவில் உள்ளது இந்த வழியில் நீங்கள் பார்க்கும் முறை கிட்டத்தட்ட நடுவில் உள்ளது இந்த வழியில் நீங்கள் செயல்பாட்டை மீண்டும் செய்ய வேண்டும் இதை கொண்டு வர வேண்டும் பின்னர் இந்த அட்டவணை முற்றிலும் கிடைமட்டமாக இருக்கும் நான் மற்றவர்களை தொந்தரவு செய்யவில்லை இந்த மூன்றையும் நான் பயன்படுத்த முப்படை கண்ணாடிமட்டுமே திருகு சமன் செய்கிறேன் இப்போது முப்படை கண்ணாடிஅட்டவணை கிடைமட்டமாக உள்ளது இந்த வழியில் இந்த அழைப்பு அடிப்படையில் இந்த இயந்திர சமநிலைக்குப் பிறகு இயந்திர நிலைப்படுத்தல் அடுத்த படி என்ன நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்வீர்கள் அடுத்த கட்டம் குறுக்கு கம்பியை சரிசெய்து படத்தை மையமாகக் கொண்டது ஏற்கனவே நான் உங்களுக்குக் காட்டியுள்ளேன் இது தொலைநோக்கியை எந்த ஒளிரும் பின்னணியிலும் சுழற்றி குறுக்கு கம்பி வேறுபடும் வரை கண் பகுதியை உள்நோக்கி அல்லது வெளிப்புறமாக நகர்த்தும் அந்த பகுதி ஏற்கனவே நான் செய்துவிட்டேன் நான் உங்களுக்குக் காட்டியுள்ளேன் அடுத்து தொலைநோக்கியை கோலிமேட்டர்களுடன் கோலிமேட்டர் கோட்டுக்கு ஏற்ப வைக்கவும் தொலைநோக்கியின் கவனம் செலுத்தும் குமிழியைத் திருப்புவதன் மூலம் படத்தை கூர்மையாக்குங்கள் மற்றும் கோலிமேட்டரின் தொலைநோக்கியை கோலிமேட்டருக்கு ஏற்ப வைக்கவும் இந்த படத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் நீங்கள் படத்தைப் பார்க்க வேண்டும் மேலும் இந்த இரண்டைப் பயன்படுத்தி கூர்மையாக்குங்கள் என்று சொல்கிறது நான் அதைக் கூர்மையாக்கியுள்ளேன் மாணவர் நீங்கள் பிளவு படத்தைக் காணலாம் இது எங்கள் மூலத்திற்கான பிளவுகளின் படம் நீங்கள் குறுக்கு கம்பி மற்றும் இந்த படத்தை பார்க்கலாம் தொலைநோக்கி மற்றும் கோலிமேட்டரைப் பற்றி மட்டும் கவனம் செலுத்துவதன் மூலம் நீங்கள் கூர்மையான படத்தைப் பெறலாம் ஆனால் இங்கே இது தோராயமாக நாங்கள் செய்திருக்கிறோம் இது தோராயமாக நாங்கள் செய்துள்ளோம் படத்தை அடிப்படையில் பார்க்க ஆனால் நாம் பெற வேண்டும் இணை கதிர்கள் ஒரு முறை உள்ளது அந்த முறையை நாம் விண்ணப்பிக்க வேண்டும் பின்னர் நான் விண்ணப்பிப்பேன் இந்த வழியில் நாங்கள் குறுக்கு கம்பியை சரிசெய்து படம் செங்குத்தாக இல்லாவிட்டால் நான் உங்களுக்குக் காட்டியபடி படத்தை மையமாகக் கொண்டுள்ளீர்கள் பிறகு நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் பிளவுகளைத் திருப்பி செங்குத்தாக மாற்ற வேண்டும் அதன் சொந்த விமானத்தில் பிளவுகளை மாற்றுவதற்கான வாய்ப்பு உள்ளது நீங்கள் அதை செங்குத்தாக மாற்றலாம் குறுக்கு கம்பி அலிட் இங்கே குறுக்கு நிலையில் வைத்துள்ளது எனவே நீங்கள் பிளஸ் நிலையில் வைக்கலாம் குறுக்கு கம்பியை சுழற்றுவதற்கு ஒரு நோக்கம் உள்ளது இப்போது அடுத்து நாம் கண்ணாடி லெவலிங் முப்படை கண்ணாடியின் லெவலிங் ஆகியவற்றிற்கு செல்ல வேண்டும் விஷயங்கள் ஏற்கனவே சமன் செய்யப்பட்டுள்ளன ஆனால் நமக்கு ஏன் ஆப்டிகல் லெவலிங் தேவை இப்போது முப்படை கண்ணாடி ஒளிவிலகல் முகங்களை செங்குத்தாக மாற்றுவதே கேள்வி இப்போது இது முப்படை கண்ணாடி சரி இந்த முப்படை கண்ணாடி என்றால் இந்த மேற்பரப்பு செய்தபின் மென்மையாகவும் கிடைமட்டமாகவும் இருக்கிறது எனவே நான் ஆப்டிகல் லெவலிங் செய்யத் தேவையில்லை அல்லது எப்போது நாம் கிராட்டிங்கைப் பயன்படுத்துவோம் எனவே இந்த அடித்தளத்தைப் பெறுவதற்கான மேற்பரப்பு சரியாக கிடைமட்டமாக இருக்காது அது கிடைமட்டமாக இல்லாவிட்டால் அதாவது சாய்க்கும் வரை சில இருக்கும் அந்த பகுதி அதனால் அதை செய்ய அதை செய்வதற்கு இந்த ஒளிவிலகல் மேற்பரப்பு இந்த ஒளிவிலகல் மேற்பரப்பு ஒரு ஒளிவிலகல் மேற்பரப்பு என்றால் என்ன இது ஒளிவிலகல் மேற்பரப்பு இது ஒளிவிலகல் மேற்பரப்பு இந்த ஒளிவிலகல் மேற்பரப்பு முப்படை கண்ணாடி அட்டவணையில் செங்குத்தாக இருக்க வேண்டும் இது இல்லையென்றால் உங்களுக்குத் தெரிந்த நிலை இதுதான் கீழே ஏதேனும் இருந்தால் அடிப்படை கிடைமட்டமாக இருக்கலாம் இது சில சாய்வைக் கொண்டிருக்கலாம் அதற்காக நமக்கு என்ன படம் கிடைத்தாலும் இது நடக்கும் அந்த படம் ஒரு பக்கம் அது கீழே போகலாம் மறுபுறம் அது மேலே செல்லக்கூடும் அதனால்தான் இந்த ஆப்டிகல் லெவலிங் செய்ய வேண்டும் எல்லா பக்கங்களிலும் உள்ள அந்தப் படத்தை நாம் பார்வையின் நடுவில் ஒரே மாதிரியாகப் பெறுகிறோம் நீங்கள் பயன்படுத்தும் ஒளி சோடியம் ஒளி சோடியம் மூலத்தை நாங்கள் ஒளிரச் செய்கிறோம் என்று அது கூறுகிறது ஏற்கனவே எங்களிடம் சோடியம் மூல உள்ளது தொலைநோக்கியை 90 டிகிரியில் கோலிமேட்டரைப் பொறுத்தவரை வைக்கவும் கோலிமேட்டருடன் கோலிமேட்டருடன் 90 டிகிரியில் வைத்தால் 90 ஐ தோராயமாக வைக்கவும் முப்படை கண்ணாடி மேசையில் வைக்கவும் முப்பட்டை கண்ணாடிமேசையில் வைக்கவும் அது மேல் அட்டவணையுடன் ஒத்துப்போகும் மற்றும் அதன் முகங்களில் ஒன்று ப்ரிஸம் அட்டவணையின் சமநிலை திருகு இணைவதற்கு கோடு செங்குத்தாக இருக்கும் என்ன சொல்ல வேண்டும் இந்த ப்ரிஸில் நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் என்பது முக்கோண ப்ரிஸம் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது இரண்டு முக்கோண முகம் கொண்டது இது ஒரு முக்கோண முகம் இது மற்றொரு முக்கோண முகம் மற்றும் மற்ற மூன்று முகங்கள் செவ்வக வடிவமாகும் இங்கே இந்த இரண்டு முக்கோண முகம் மற்றும் மற்றொன்று செவ்வக முகம் அவை ஒளிபுகா அவை வெளிப்படையானவை அல்ல அவை வெளிப்படையானவை அல்ல மூன்று செவ்வக முகங்களில் ஒன்று ஒளிபுகா தெளிவற்றது மற்றும் மற்ற இரண்டு செவ்வக வெளிப்படையானது இந்த இரண்டையும் நாம் ஒளிவிலகல் மேற்பரப்பு ஒளிவிலகல் மேற்பரப்பைக் கூறுகிறோம் இப்போது இங்கே இந்த ப்ரிஸத்தின் அடித்தளம் அடிப்படையில் இந்த ஒளிபுகா மேற்பரப்பு இந்த ஒளிபுகா மேற்பரப்பு இது ஒரு அடிப்படை இவை இரண்டும் வெளிப்படையானவை இவை நாம் உச்சத்தை சொல்கின்றன அல்லது இவை ஒரு ப்ரிஸம் கோணம் உச்ச கோணம் ப்ரிஸம் கோணம் என எடுத்துக்கொள்கிறோம் முப்படை கண்ணாடி அதன் வெர்டெக்ஸுடன் மேசையில் வைக்கவும் அதன் வெர்டெக்ஸுடன் இது ப்ரிஸம் அட்டவணையுடன் முப்படை கண்ணாடியின் வெர்டெக்ஸுடன் குறிக்கிறது அதாவது இந்த வெர்டெக்ஸ் அதை மையத்தில் உருவாக்கும் முப்படை கண்ணாடிஅட்டவணையின் இந்த முப்படை கண்ணாடி மையத்தின் மையத்தில் இந்த வெர்டெக்ஸ் மற்றும் அதில் ஒன்று முகம் அதில் ஒன்று முகங்கள் இந்த இரண்டு முகங்களும் இரண்டு முகங்கள் முப்படை கண்ணாடி அட்டவணையின் லெவலிங் ஸ்க்ரூவின் கோடு இணைப்பிற்கு செங்குத்தாக முகங்களைத் திருப்பி பின்னர் நீங்கள் 90 டிகிரியில் தவிர்க்கவும் படத்தைப் பாருங்கள் படத்தைப் பார்க்கவும் நான் படத்தைக் காண முடியும் அதுதான் நான் படத்தைப் பார்க்க முடியும் படம் நடுவில் இல்லை என்றால் இந்த இரண்டு திருகு எதுவாக இருந்தாலும் இந்த இரண்டு திருகுகளையும் நீங்கள் எதிர் திசையில் சுழற்ற வேண்டும் இது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கிறது நான் சுழலவில்லை எதிர் திசையில் நீங்கள் இந்த படத்தை புலத்தின் நடுவில் சுழற்றி கொண்டு வர வேண்டும் பின்னர் மற்ற மேற்பரப்பில் இருந்து மற்ற மேற்பரப்பு பிரதிபலிப்பிலிருந்து பிரதிபலிப்பை எடுக்க வேண்டும் இந்த மேற்பரப்பு மற்றும் அதைப் பார்க்க நான் அதைப் பார்க்க முடியும் என்னால் பார்க்க முடிகிறது இப்போது இது மூன்றாவது திருகு நடுவில் இல்லாவிட்டால் அதை நடுவில் கொண்டு வர நீங்கள் சுழற்ற வேண்டும் அது நடுவில் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நான் விரும்பவில்லை சற்று நான் சற்று கீழே எடுக்க முடியும் இது தரமிறக்குதல் இது ஆப்டிகல் லெவலிங் மேற்பரப்பு ஒளிவிலகல் மேற்பரப்பு இரண்டிலிருந்தும் நான் பார்வையைப் பெறுகிறேன் நடுவில் பிளவு படத்தைப் பெறுகிறேன் நான் அதை கேமராவில் காட்டவில்லை அடுத்தது எனவே இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் இப்போது முழுமையாக சமன் செய்யப்பட்டுள்ளது இது சோதனைக்கு தயாராக உள்ளது இப்போது சோதனைக்காக இது ஆப்டிகல் லெவலிங்கிற்காக எனவே நான் குறிப்பிட்டபடி இரு மேற்பரப்புகளுக்கும் இதை மீண்டும் செய்யலாம் இப்போது நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் சொன்னது போல் சோதனைக்காக இணை கதிர்களைப் பெறுவதற்கு நீங்கள் சில முறைக்கு செல்ல வேண்டும் இணை கதிர்களைப் பெறுவதற்கு அடிப்படையில் இணையான கதிர்களுக்கு கவனம் செலுத்துவதற்கோ அல்லது கவனம் செலுத்துவதற்கோ ஒரு முறை ஸ்கஸ்டரின் முறை என்று அழைக்கப்படுகிறது இது ஸ்கஸ்டரின் முறையால் இணையான கதிர்களை மையமாகக் கொண்டுள்ளது இது ஒரு முறை இந்த முறையை ஆம் என்று விவரிப்பேன் என்று நினைக்கிறேன் அதற்கு முன் இணையான கதிர்களுக்கான கவனம் செலுத்துவதற்கு மற்றொரு எளிய முறையைச் சொல்கிறேன் இந்த எளிய முறை என்னவென்றால் அதை வெளியே எடுக்க அனுமதிக்கிறேன் முதலில் நாம் இணையான கதிர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் இங்கே கண் துண்டு குறுக்கு கம்பியிலிருந்து குறுக்கே கம்பி கவனம் செலுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது அதாவது குறுக்கு கம்பி என்பது கண் துண்டின் மைய புள்ளியில் உள்ளது இப்போது இப்போது இந்த குறுக்கு கம்பி இந்த தொலைநோக்கி லென்ஸின் மைய புள்ளியில் நான் சரியாக வைக்க வேண்டும் அதற்கு ஒரு ஸ்கஸ்டர் முறை உள்ளது இங்கே நான் விவரிக்கும் மற்றொரு எளிய முறை உங்களுக்கு என்ன தேவை என்றால் தொலைநோக்கியில் இணையான கதிர்கள் விழுகின்றன அந்த இணையான கதிர்கள் குவிய விமானத்தில் ஒன்றிணைக்கப்படும் மேலும் உருவத்தின் உருவாக்கம் மற்றும் அந்த உருவம் என்ன அந்த ஒளி எங்கிருந்து வருகிறது பின்னர் அங்கு மைய புள்ளி அங்கு படம் உருவாகிறது நான் அந்த குறுக்கு கம்பியை வைக்க வேண்டும் இப்போது தொலைதூர பொருளிலிருந்து சரி தொலைதூர மூலத்திலிருந்து ஒளி வந்தால் நீண்ட தூரத்திலிருந்து உங்களுக்குத் தெரியும் அந்த ஒளி நமக்கு இணையான கதிர்களாக வருவதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இங்கே நான் ஒரு தொலைதூர பொருளை எடுத்துக் கொண்டால் இந்த ஆய்வகத்தில் நான் இந்த அல்மிராவில் கவனம் செலுத்தினால் அல்மிராவாக இருக்கும் தொலைதூர ஆய்வகத்தை நான் எடுத்துக் கொண்டால் இந்த நீண்ட தூரத்தை நான் அல்மிராவைக் காணலாம் நான் அல்மிராவை சரி பார்க்க முடியும் இது கிட்டத்தட்ட கவனம் செலுத்துகிறது கிட்டத்தட்ட கவனம் செலுத்தியது நான் கவனம் செலுத்துவேன் அல்மிராவிலிருந்து இது நீண்ட தூரத்தில் உள்ளது இந்த லென்ஸுக்குள் எந்த ஒளி நுழைகிறது இந்த லென்ஸில் நுழைகிறது அதுதான் இணையான கதிர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம் இந்த இணையான கதிர்கள் வருகின்றன பின்னர் படம் மைய புள்ளியை வடிவமைக்கும் நான் குறுக்கு கம்பியை மைய புள்ளியில் வைக்க வேண்டும் அதனால்தான் நான் அந்த படத்தை கூர்மையாக்க வேண்டும் நான் படத்தை கூர்மையாக்க முடியும் ஆமாம் அங்கே ஒன்று இருக்கிறது நான் கூர்மையானதாக ஆக்கியுள்ளேன் அதாவது குவியலில் என் குறுக்கு கம்பி தொலைநோக்கி லென்ஸின் குவிய விமானத்தில் நாம் கவனம் செலுத்தினால் அந்த வழியில் தொலைதூர பொருள் இந்த தொலைதூர பொருளின் கூர்மையான படத்தை நாம் காணலாம் அதாவது குறுக்கு கம்பி தொலைநோக்கி லென்ஸின் குவிய விமானத்தில் உள்ளது அதாவது இந்த தொலைநோக்கியின் இணையான கதிர்களுக்கான இந்த அமைப்பின் நோக்கம் இதுதான் இந்த விஷயத்தில் நாங்கள் அதை கருதுகிறோம் கதிர்கள் இங்கு வரும் தூரப் பொருள் இது தொலைநோக்கியை அடையும் போது அவற்றின் கதிர்கள் இணையாக இருக்கும் இப்போது ஆனால் இது நாம் போகப்போவதில்லை பிறகு நாங்கள் தொந்தரவு செய்ய மாட்டோம் வேறுபட்ட கண்ணில் இருந்ததால் எனக்கு சற்று ஏதாவது தேவையா என்பதுதான் மீண்டும் ஒரு முறை சரிபார்க்கிறேன் என் கண்ணில் நான் கூர்மையான படத்தை சரிபார்க்க வேண்டும் நான் பார்க்க முடியும் இப்போது இந்த குமிழியை நாங்கள் தொந்தரவு செய்ய மாட்டோம் ஏனெனில் இது அமைக்கப்பட்டுள்ளது இந்த கவனம் செலுத்தும் குமிழிக்கு இது அமைக்கப்பட்டுள்ளது இந்த லென்ஸின் குவிய விமானத்தில் குறுக்கு கம்பியை அமைத்துள்ளோம் இந்த வழியில் இப்போது இந்த இணையான ஒளி நாம் இங்கே செய்ய வேண்டிய மூலத்திலிருந்து வரவில்லை நாம் செய்ய வேண்டும் இதை நாம் இப்போது பார்க்க வேண்டும் நேரடி ஒளி இந்த நேரடி ஒளியை நாம் காண வேண்டும் அது இல்லை என்பதால் இந்த மூலமானது முடிவிலியில் இல்லை ஆனால் மிக தொலைதூர இடத்தில் இல்லை இந்த குமிழியை இந்த லென்ஸின் மைய புள்ளியில் வைத்திருக்க நாம் சரிசெய்ய வேண்டும் பின்னர் எந்த ஒளி வந்தாலும் அது இணையாக இருக்கும் நாம் மிகவும் கூர்மையான படத்தைக் காண்போம் இந்த படம் கிட்டத்தட்ட கூர்மையானது ஏனென்றால் முன்பே அதை சரிசெய்கிறோம் இப்போது பிளவுபட்ட உருவத்தை மிகவும் கூர்மையாக மாற்ற பிளவுகளின் படம் மிகவும் கூர்மையாக இருக்க இதை சரிசெய்ய வேண்டும் ஆமாம் அது கூர்மையானது நான் சற்று குறைப்பேன் அதை சற்று மெல்லியதாக ஆக்கியுள்ளேன் நான் உங்களுக்குக் காட்டவில்லை ஆனால் முடிவில்லாமல் அந்த தூரத்தை நான் கண்டது போல் கூர்மையான படத்தை உருவாக்க வேண்டும் இந்த வகை கூர்மையான படத்தைப் பெற நான் கோலிமேட்டரை மையமாகக் கொண்ட குமிழியை சரிசெய்ய வேண்டும் அதாவது கோலிமேட்டரிலிருந்து ஒளி வருகிறது அதனால் இணையான கதிர்கள் இந்த வழியில் நாம் கோலிமேட்டரிலிருந்து வரும் இணையான கதிர்களை உருவாக்க வேண்டும் இங்கே இந்த இணையான கதிர்கள் நுழைகின்றன இந்த தொலைநோக்கி லென்ஸ் மற்றும் அவை இதன் மைய புள்ளியில் சந்திக்கின்றன அங்கே நாம் குறுக்கு கம்பியை வைத்துள்ளோம் ஒரு முறையால் இணையான கதிர்களுக்கு கவனம் செலுத்துகிறது இது எளிமையான முறை மற்றொரு முறை ஷஸ்டரின் முறை என்று அழைக்கப்படுகிறது இதைப் பற்றி நான் விவாதிக்கலாம் என்று நினைக்கிறேன் ஒருவர் படிப்படியாக செல்ல வேண்டும் இப்போது என்னை இங்கே நிறுத்த விடுகிறேன் உண்மையில் இந்த அமைப்பு சோதனைக்கு தயாராக உள்ளது முப்படை கண்ணாடிப்பயன்படுத்தி ஒருவர் செய்யக்கூடிய பல்வேறு வகையான சோதனைகள் அதனால் ஒவ்வொன்றாக வரும் வகுப்புகளில் நான் விவாதிப்பேன் அடுத்த வகுப்பில் அடிப்படையில் இணையான கதிர்களை உருவாக்க ஸ்கஸ்டரின் முறை மிகவும் பிரபலமான முறையாகும் என்பதை நான் உங்களுக்குக் காட்ட விரும்புகிறேன் படிப்படியாக நாம் அந்த முறையைப் பின்பற்ற வேண்டும் அடுத்த வகுப்பில் நான் முறை பற்றி விவாதிப்பேன்